டையோடு போன்ற டூ டெர்மினல் நான் லீனியர் எலிமெண்ட் ஆன ஒரு போர்ட் நான் லீனியர் கூறுகளைக் கொண்ட சர்க்யூட்களின் அனாலிசிஸ்ஸை இப்போது நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் நாம் ஒரு ஆம்பிளிஃபைர் போன்ற ஒன்றை உருவாக்க விரும்பினால் இரண்டு போர்ட்களை வைத்திருப்பது விரும்பத்தக்கது ஒரு போர்ட் இன்புட்டை ஊட்டவும் மற்றொன்று அவுட்புட்டை எடுக்கவும் எனவே நாம் டூ போர்ட் நான் லீனியாரிட்டியைப் பார்ப்போம் மற்றும் அடிப்படைக் கொள்கையானது ஒற்றை போர்ட் நான் லீனியாரிட்டிகளுக்கு நாம் செய்ததைப் போலவே உள்ளது ஒரு சிறிய நீட்டிப்பு மற்றும் அது மேலும் அதிக எண்ணிக்கையிலான போர்ட்களுக்கு நீட்டிக்கப்படலாம் எளிமைக்காக நான் மூன்று டெர்மினல் டூ போர்ட்டைக் கருதுகிறேன் அதில் இரண்டு பக்கங்களுக்கும் பொதுவான ஒரு டெர்மினல் உள்ளது இது போர்ட் ஒன்று மற்றும் அது போர்ட் இரண்டு அது அப்படிக் குறிக்கப்படுகிறது எனவே இந்த பொது என்பது இரு தரப்புக்கும் பொதுவானது என்று பொருள் இப்போது வழக்கம் போல் வோல்ட்டேஜ் மற்றும் கரண்ட்டை பாஸ்ஸிவ் சைன் கன்வென்ஷன்படி வரையறுக்கிறோம் ஏனெனில் இது இரண்டு போர்ட் என்பதால் நம்மிடம் இரண்டு வோல்ட்டேஜ்கள் V1 மற்றும் V2 உள்ளது மற்றும் இந்த திசையில் கரண்ட் I1 மற்றும் I2 உள்ளது மேலும் ஒப்பிடுவதற்கு நான் இங்கு ஒற்றை போர்ட் அல்லது டூ டெர்மினல்களின் நான் லீனியாரிட்டியைக் காட்டுவேன் நம்மிடம் ஒற்றை வோல்ட்டேஜ் மற்றும் கரண்ட் உள்ளது இப்போது ஒரு போர்ட் அல்லது இரண்டு டெர்மினல் நான் லீனியாரிட்டி நிலையில் I ஐ வோல்ட்டேஜ்ஜின் செயல்பாடாக வரையறுக்கலாம் நிச்சயமாக வோல்ட்டேஜ் V ஐ கரண்ட்டின் செயல்பாடாக வரையறுப்பதை வேறு வழியிலும் செய்யலாம் ஆனால் இந்த பிரதிநிதித்துவத்தை நாம் தேர்வு செய்கிறோம் இந்த விஷயத்தில் I1 என்பது V1 மற்றும் V2 இரண்டின் சில செயல்பாடுகள் என்று கூறுவோம் அது சொல்வது என்னவென்றால் இதற்குள் செல்லும் கரண்ட் ஆனது V1 மற்றும் V2 இரண்டையும் சார்ந்துள்ளது அவ்வளவுதான் இதேபோல் I2 என்பது பொதுவாக V1 மற்றும் V2 ஆகியவற்றில் இருந்து வேறுபட்டது மேலும் கிர்ஃசாப் கரண்ட் லாவின் மூலம் இந்த முழு எலிமெண்ட்டைச் சுற்றி இதிலிருந்து வெளியே வரும் கரண்ட் ஆனது I1 I2 க்கு சமமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம் மீண்டும் பல சாத்தியக்கூறுகள் உள்ளன வோல்ட்டேஜ்களை கரண்ட்களின் செயல்பாடுகள் அல்லது இந்த வோல்ட்டேஜ்களை இந்த கரண்ட்டின் செயல்பாடு மற்றும் அந்த வோல்ட்டேஜ் மற்றும் பலவற்றின் செயல்பாடுகளாக வரையறுக்கலாம் நீங்கள் லீனியர் டூ போர்ட் மற்றும் அவற்றை விவரிக்கப் பயன்படுத்தக்கூடிய அனைத்து இரண்டு போர்ட் அளவுருக்களையும் நன்கு அறிந்திருக்கிறீர்கள் நான் லீனியர் டூ போர்ட்களுக்கும் இதையே செய்ய முடியும் இப்போது அந்த உறவு நான் லீனியர் ஆக இருக்கும் எனவே நீங்கள் முன்பு பார்த்த டிபெண்டண்ட் மற்றும் இன்டிபெண்டண்ட் வேறியபிள் இன் அனைத்து தேர்வுகளும் இங்கே பயன்படுத்தப்படலாம் கரண்ட்களை வோல்ட்டேஜ்களின் செயல்பாடுகளாகப் பயன்படுத்துவோம் ஏனென்றால் இப்போது நம்மிடம் உள்ள சாதனங்கள் இது மிகவும் பொருத்தமான பிரதிநிதித்துவமாகும் எனவே இது இரண்டு போர்ட் நான் லீனியர் எலிமெண்ட் நான் லீனியர் தன்மையின் பிரதிநிதித்துவம் ஆகும் இப்போது ஒற்றை போர்ட் நான் லீனியாரிட்டிக்கு இந்த வெளிப்பாட்டைக் கொடுக்கலாம் நாம் ஒரு வரைபடத்தை I மற்றும் Vக்கு எதிராக வரையலாம் மற்றும் டயோட்டின் குறிப்பிட்ட உதாரணத்திற்கு அது அப்படித்தான் இருக்கும் இருப்பினும் நாம் விரும்பும் எதையும் நம்மிடம் வைத்திருக்க முடியும் இரண்டு போர்ட்டிற்கும் ஒரே மாதிரியான கிராபிக்கல் பிரதிநிதித்துவத்தை நாம் செய்யலாம் இப்போது முதலில் இங்கு இரண்டு அளவுகள் உள்ளன I1 மற்றும் I2 மேலும் அவை இரண்டிற்கும் கிராஃப் வரைய வேண்டும் இப்போது I1 என்பது V1 மற்றும் V2 ஆகிய இரண்டு வேறியபிள் இன் செயல்பாடாகும் மேலும் நீங்கள் ஒரு முப்பரிமாண கிராஃப் ஐ கற்பனை செய்து கொள்ளலாம் அதாவது V1 மற்றும் V2 இன் செயல்பாடாக I1 உள்ளது அவை இரண்டு பரிமாணங்களாகும் அடிப்படையில் அது ஒரு 3D ப்ளாட் ஆனால் அத்தகைய ப்ளாட்டில் ஒரு விளக்கத்தைப் படிப்பது மிகவும் கடினம் எனவே பொதுவாக நீங்கள் செய்வது அதற்கு பதிலாக பல இரு பரிமாண வரைபடங்களை வரைய வேண்டும் நீங்கள் இதை நன்கு அறிந்திருக்க வேண்டும் இந்த வழக்கில் V2 அளவுரு என்று அழைக்கப்படுகிறது மேலும் அது எதுவும் இருக்கலாம் நான் சில தன்னிச்சையான உதாரணத்தைக் காண்பிப்பேன் V2 இன் குறிப்பிட்ட மதிப்பிற்கு I1 மற்றும் V1 போன்ற ஏதாவது இருக்கலாம் V2 இன் மற்றொரு மதிப்பிற்கு அது அப்படியும் இருக்கலாம் எனவே அடிப்படையில் V2 ஐ மாறாமல் வைத்து I1 வெர்சஸ் V1 ஐ ப்ளாட் செய்யவும் அது இரு பரிமாண ப்ளாட் ஒரு வேறியபிள் வெர்சஸ் மற்றொரு வேறியபிள் பின்னர் V2 மாறுபடும் மற்றும் ப்ளாட் ஐ மீண்டும் செய்யவும் எனவே அடிப்படையில் நீங்கள் வளைவுகளின் குடும்பத்தைப் பெறுவீர்கள் மேலும் அதே காரியத்தைச் செய்ய முடியும் மேலும் நான்கு சாத்தியமான ப்ளாட்ஸ் இருப்பதை நீங்கள் தெளிவாகக் காணலாம் I1 வெர்சஸ் V1 V2 ஆனது கான்ஸ்டன்ட் I1 வெர்சஸ் V2 V1 ஆனது கான்ஸ்டன்ட் இதேபோல் I2 வெர்சஸ் V1 V2 ஆனது கான்ஸ்டன்ட் மற்றும் I2 வெர்சஸ் V2 V1 ஆனது கான்ஸ்டன்ட் எனவே உங்களிடம் I1 வெர்சஸ் V1 I1 வெர்சஸ் V2 I2 வெர்சஸ் V1 மற்றும் I2 வெர்சஸ் V2 ஆகியவை இருக்கும் மேலும் அவை எதுவும் இருக்கலாம் நான் சில பிரதிநிதித்துவ உதாரணத்தைக் காண்பிப்பேன் எனவே இந்த ப்ளாட்டில் உதாரணமாக V2 என்பது அளவுருவாகும் எனவே இந்த வளைவுகள் ஒவ்வொன்றிற்கும் இதன் பொருள் என்னவென்றால் V2 என்பது கான்ஸ்டன்ட் மற்றும் வெவ்வேறு வளைவுகளுக்கு நாம் V2 இன் வெவ்வேறு கான்ஸ்டன்ட் மதிப்புகளைத் தேர்வு செய்கிறோம் மேலும் இதற்கும் V1 ஒரு அளவுருவாக இருக்கும் அது எதுவாகவும் இருக்கலாம் அது அப்படி இருக்கலாம் மற்றும் இதேபோல் I2 வெர்சஸ் V1 போன்ற ஒன்று இருக்கலாம் மற்றும் I2 வெர்சஸ் V2 போன்றவை இருக்கலாம் எனவே V2 என்பது இந்த இரண்டு ப்ளாட்களிலும் உள்ள அளவுருவாகும் மேலும் V1 என்பது அந்த இரண்டு ப்ளாட்களிலும் உள்ள அளவுரு ஆகும் எனவே இப்படித்தான் நாம் உறவுகளை வரைபடமாக காட்ட முடியும் ஒரு நான் லீனியர் இரண்டு போர்ட் அல்லது ஏதேனும் இரண்டு போர்ட்டின் கரண்ட் வோல்ட்டேஜ் உறவு நாம் ஒரு லீனியர் இரண்டு போர்ட்க்கும் அதை செய்ய முடியும் லீனியர் டூ போர்ட்டின் விஷயத்தில் இந்த வளைவுகள் நேர் கோடுகளாக இருக்கும் இது ஒரு நேர்கோட்டில் இருக்கும் ரெஸிஸ்டரின் I V கேரக்டரிஸ்ட்டிக் போன்றது இரண்டு போர்ட்களின் I V உறவுகளும் நான்கு ப்ளாட்களைக் கொண்டிருக்கும் ஆனால் அனைத்து ப்ளாட்களும் நேர்கோடுகளைக் கொண்டிருக்கும் இப்போது நீங்கள் ஒரு சர்க்யூட்டில் நான் லீனியர் டூ போர்ட் உட்பொதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் சர்க்யூட் சமன்பாடுகளை எழுத வேண்டும் மேலும் இரண்டு போர்ட்டின் நான் லீனியர் தன்மையின் காரணமாக உங்களிடம் நான் லீனியர் சமன்பாடுகள் இருக்கும் பின்னர் நீங்கள் நான் லீனியர் சமன்பாட்டை எண்ணியல் ரீதியாக தீர்க்க வேண்டும் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைத் தீர்க்க நீங்கள் செய்ய வேண்டும் இதைத்தான் நாம் செய்வோம் இப்போது நாம் குறிப்பிட்ட நான் லீனியர் தன்மையைக் கருத்தில் கொள்ளவில்லை ஆனால் f1 மற்றும் f2 வடிவத்தில் பொதுவான ஒன்றைக் கருத்தில் கொள்வோம் ஆனால் f1 மற்றும் f2 இன் வரையறையின்படி கொடுக்கப்பட்ட நான் லீனியர் தன்மையைக் கருத்தில் கொண்டு நீங்கள் நான் லீனியர் சமன்பாட்டை தீர்க்க முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த அம்சத்தை இனி இங்கு கையாளப்போவதில்லை நீங்கள் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டை தீர்க்க முடியும் என்று நாம் கருதுகிறோம் உங்களிடம் லீனியர் டூ போர்ட் இருக்கும் போது இன்க்ரிமெண்டல் அனாலிசிஸ்ஸில் நாம் அதிக ஆர்வம் காட்டுகிறோம் ஏனென்றால் ஒரு சர்க்யூட்டில் உள்ள வோல்ட்டேஜ்கள் அல்லது கரண்ட்களை நாம் மாற்றும்போது சிக்னலை மாற்றும்போது அவற்றை ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் அதிகரிப்பதாகக் கருதுகிறோம் அதைச் செய்ய நாம் நான் லீனியர் சர்க்யூட்களின் இன்க்ரிமெண்ட் அனாலிசிஸ் ஐ செய்ய முடியும் மேலும் இது இன்க்ரிமெண்டல் அர்த்தத்தில் மட்டுமே நான் லீனியர் சாதனம் சக்தியைப் பெறும்